இந்த தொகுப்பில் பங்கேற்பவர்கள் அனைவரையும் வரவேற்கிறேன் நாம் அக்குலேசிக்ஸ் அல்லது விழிகளின் மொழியுடன் தொடர்புடைய பல்வேறு அம்சங்களை கலந்துரையாட போகிறோம் கண்கள் நமது உடலில் மிகவும் வெளிப்படையான பகுதியாகும் அக்குலேசிக்ஸ் என்பது செய்திகளை பரிமாறுவதற்கு விழிகளை பயன்படுத்துவதை பற்றிய படிப்பாகும் இலக்கியங்களில் உணர்வுகளை வெளிப்படுத்துவதற்கு விழிகள் அடிக்கடி மையப் படுத்துகின்றன அவைகள் ஆன்மாக்களின் சாளரங்கள் என அழைக்கப்படுகிறன கண்ணுக்கு தொடர்புடைய பலவகையான சொலவடைகள் எல்லா மொழியிலும் இருக்கின்றது உதாரணமாக making eyes eagle eyes shifty eyesஎன்பவைகளாகும் விழிகளும் பேசும் மேலும் சில சமயங்களில் விழிகள் பேசும் பேச்சு உறுதியானதாக இருக்கும் விழிகளால் பேசுவது விழிகள் தனது அடிப்படையான செயல்களை தாண்டி செயல்படுகிறது சில சமயங்களில் நம்முடைய உணர்வுகளை நாம் சிரிப்பின் மூலம் வெளிப்படுத்துவதை பார்த்திருப்பீர்கள் ஆனால் கண்கள் உணர்வுகளின் உண்மையை வெளிப்படுத்தும் அக்குலேசிக்ஸ் ஒரு குறிப்பிட்ட தலைப்பில் ஒருவருக்கு புரிதல் எவ்வாறு உள்ளது என்பதை அறிய உதவுகிறது இந்த செய்தி பரிமாற்றத்திலும் நமக்கு எந்த அளவுக்கு அதில் ஈடுபாடு உள்ளது என்பதையும் வெளிப்படுத்துகிறது மேலும் விழிகள் நம்முடைய செய்திப் பரிமாற்றத்தின் feedback நமக்கு உடனடியாக நாம் சொல்ல வருவதிலிருந்து கிடைக்கிறது அது மேலும் நாம் பேசுவதற்கு எப்போது ஆரம்பிக்கிறோம் அதனை நிறைவு செய்வதற்கான நேரம் என்ன என்பதையும் புரிந்து கொள்வதற்கு உதவுகிறது அதே சமயத்தில் விழிகள் பரிமாறிக்கொள்ளும் செய்தி நம்பகத்தன்மை உள்ளதாக இருப்பதை நம்மால் பார்க்க முடியும் நேர்மறையான பார்வை தன்னம்பிக்கை நேர்மை நம்பகத்தன்மைஇவைகளுடன் தொடர்புடையது மேலும் எந்த அளவிற்கு அந்த செயலில் ஈடுபாடு இருக்கிறது என்பதையும் காட்டுகிறது நம் விழி பரிமாற்றத்திற்கும் முகத்தின் வெளிப்பாடுகளுக்கும் தொடர்பு இருப்பதை அடிக்கடி கூறினாலும் விழிகளால் சுயமாக முகத்தின் உதவியின்றி செய்திகளை பரிமாற முடியும் என்பதையும் நாம் பார்க்கலாம் பிராக்சேமிக்ஸ் பற்றி கலந்துரையாடும் போது நாம் பார்த்தது போல விழி வழி பரிமாற்றத்திலும் கலாச்சாரம் முக்கிய பங்கு வகிக்கிறது என்பதை பார்க்கலாம் உதாரணமாக சமீப காலத்தில் கூட ஜப்பானில் கேட்கிறவர்கள் பேச்சாளரின் கழுத்துப் பகுதியை பார்க்க வேண்டும் நேரடியாக கண்களை பார்ப்பதை தவிர்க்க வேண்டும் என்ற வழக்கம் உள்ளது ஏனென்றால் அது பேசுபவர்க்கு நாம் கொடுக்கக்கூடிய மரியாதையாக கருதுகின்றனர் இதுவே பாரம்பரிய சைனாவின் கலாச்சாரத்திலும் பின்பற்றப்படுகிறது மத்திய கிழக்கு நாடுகளான இந்தோனேசியாவிலும் இந்த வழக்கம் உள்ளது அமெரிக்காவிலும் வடக்கு ஐரோப்பிய நாடுகளிலும் கேட்கிறவர்கள் பேசுபவர்கள் உடைய கண்களை நேரடியாக பார்க்கும் வழக்கம் உள்ளது இது தன்னம்பிக்கை மற்றும் வெளிப்பாடான தன்மைக்கான குறியீடுகளாக கருதப்படுகின்றன ஒரு கலாச்சாரத்திற்கும் மற்ற கலாச்சாரத்திற்கும் உள்ள விளக்கங்கள் மாறுபட்டு காணப்படும் சமயத்தில்மதத்தின் அடிப்படையில் ஏற்படும் வித்தியாசங்களையும் சமூக பொருளாதார பின்னணியில் ஏற்படுகின்ற வித்தியாசங்களையும் பார்க்க வேண்டியது அவசியமானது உலக அரசியலில் கூட MS உடைய அக்குலேசிக்ஸ் பற்றிய விளக்கம் சுவாரசியமான குழப்பங்களுக்கு வழிவகுக்கிறது 1970s நடைபெற்ற சில விஷயங்களை நினைவு கூற விரும்புகிறேன் அது கிட்டத்தட்ட இந்த சமயத்தில்தான் அமெரிக்காவின் இன்றைய பொருளாதாரம் சைனா மக்களை சென்றடைய இருந்தது சைனா தான் ஒரு இரும்புத் திரைக்குப் பின்னால் உள்ள நாடு என்கின்ற என்னத்தை விலக்கஆர்வமாக இருந்தது அமெரிக்காவிலிருந்து செனட்டர்கள் மற்றும் தொழில்துறை சார்ந்த தலைவர்கள் அடங்கிய உயர்மட்டக் குழு ஒன்று சீனாவிற்கு சில வியாபார ஒப்பந்தங்களை முடிவு செய்வதற்காக அனுப்பப்பட்டிருந்தது ஆனால் அந்தக் குழு இரண்டு நாட்கள் பெய்ஜிங்கில் தங்கிவிட்டு அதனுடைய feed backல் சைனீஸ் மக்களை நம்ப முடியவில்லை என குறிப்பிட்டிருந்தது அது இரு நாடுகளின் கொள்கைக்கு எதிராக இருந்தது ஆகையால் உடனடியாக அமெரிக்காவின் பிரசிடெண்ட் தன்னுடைய கம்யூனிகேஷன் கன்சல்டன்ட்டை சைனாவுக்கு அனுப்பி அதன் காரணத்தை கண்டறிய சொன்னார் அந்த கன்சல்டன்ட் சீன மக்கள் கண்களைப் பார்த்துப் பேசும் பழக்கம் இல்லாததால் அந்த உயர்மட்ட குழு இந்த முடிவிற்கு வந்தது சைனீஸ் கலாச்சாரப்படி கண்ணை பார்த்து பேசுவது மரியாதை இன்மையை குறிக்கும் என்பதால் அந்த உயர்மட்டக் குழுவினரிடம் கண்ணை பார்க்காமல் பேசினார்கள் ஆனால் அமெரிக்கர்கள் தங்கள் கண்ணை பார்க்க தவிர்ப்ப தை வைத்து அவர்கள் எதையோ தங்களிடம் மறைப்பதற்கு முயல்கிறார்கள் என நினைத்தனர் அவர்களுக்கு தங்களின் மேல் நம்பிக்கை இல்லை என்ற முடிவிற்கு வந்தனர் ஒவ்வொரு கலாச்சாரத்திலும் இதைப்போல மேலோங்கி இருக்கும் விளக்கங்கள் இருக்கும் பெரும்பாலான நேரங்களில் கண்களைப்பார்த்து பேசும் பழக்கம் பற்றிய விளக்கங்களை பேசும்போது எங்கள் தேசத்தில் இப்பொழுது பிரபல்யமான விளக்கத்தை குறிப்பிடுவேன் மேற்கத்திய பள்ளிகளில் படித்த இந்தியர்கள் மேலும் பணிபுரியக்கூடிய இந்தியர்கள் கண்ணை பார்த்து பேசும் பழக்கம் பற்றிய விளக்கங்களை பேசும்போது அந்த இடத்திற்கு சம்பந்தப்பட்ட விளக்கத்தை அளிப்பார்கள் இதைப் பொருத்தமட்டில் அது மட்டும் தான் விளக்கம் என்று கூற முடியாது அது மட்டும்தான் உலகளாவிய விளக்கம் அல்ல இந்த விஷயத்தை தான் இங்கு நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன் "நாம் கண் வழியே கேட்க வேண்டும்" என்பது ஒரு சுவாரசியமான வாக்கியமாகும் எப்போதாவது நாம் பேசக்கூடிய நபர் நாம் சொல்லும் விஷயத்தை ஆர்வமுடன் கேட்கிறாரா அந்த நபர் பிடித்தவரா இல்லையா அவர் நம்மை பார்ப்பதை விரும்புகிறாரா இல்லையா என்பதை கண்கொண்டு நாம் கவனிக்க முடியும் மேலும் நாம் பேசிக்கொண்டிருக்கும்போதே அவருடைய மனநிலையை அதிகார உறவுமுறைகளை உணர முடியும் என்பதால் அதற்கு ஏற்றாற்போல் நாம் பேச முடியும் நாம் ஒருவரை முதன் முறையில் பார்க்கும்போது அவரை உடனடியாக கவனித்துப் பார்ப்போம் நாம் பார்த்ததை வைத்து அதில் கிடைத்தகுறிப்புகளை வைத்து அவரை மதிப்பீடுவோம் அதே சமயத்தில் இந்த பேச்சுவார்த்தை ஆரம்பிக்கின்றது நாம் இந்த குறிப்புகள் மற்றும் குறியீடுகள் எல்லாம் வலுக்கட்டாயமாக செய்யக்கூடியதாக அல்லது கண்களால் மறுக்கக்கூடியதாக பார்க்கிறோம் நாம் ஒரு கலந்துரையாடலில் விருப்பத்துடன் மற்றும் விழிப்புணர்வுடன் கலந்துகொள்கிறோம் என்றால் அதனை ஒருவருக்கு ஒருவர் எப்படி பார்க்கிறார்கள் என்பதிலிருந்து தெரிந்து கொள்ளலாம் மேலும் எந்த மாதிரியான மரியாதை அந்த நபர்களுக்கு இடையே உள்ளது என்பதையும் அறியலாம் ஒருவருடைய கண்ணை பார்க்காமலேயே பேசுவது எதிர்மறையான பொருளை குறிக்கும் இந்த வீடியோ கண்ணை பார்த்து பேசுகிறேன் முக்கியத்துவத்தை வலியுறுத்தக் கூடிய சுவாரசியமான உதாரணமாகும் நல்ல மருந்து நல்ல மனிதர் ஆனால் இந்தக் கூற்று உண்மைதானா உடல் மொழி நிபுணர் தோன்யா ரிமனுடன் பேசினோம் அவர்களில் யாரும் ஒருவரை ஒருவர் பார்த்துக் கொள்ளவில்லை ஆகையால் ட்ரம்ப் தரையைப் பார்க்கிறார் அதைப்போல ஒபாமாவும் கீழே பார்க்கிறார் ஆகையால் அவர்கள் ஒருவருக்கொருவர் மரியாதையை வெளிப்படுத்த கைகுலுக்கிக் கொண்டாலும் ஒருவரை ஒருவர் பார்ப்பதன் மூலம் வெளிப்படுத்தக்கூடிய மரியாதையை வெளிப்படுத்த வில்லை ஆனால் பார்வையின் மூலம் மரியாதையை வெளிப்படுத்துவது கை குலுக்குவதை விட மிகவும் முக்கியமானதாகும் இங்கு நம்மால் இவர்கள் பேசுவதை வைத்தோம் அல்லது கை குலுக்குவதை வைத்தோ இந்த இரு அரசியல் பெருந்தலைவர்கள் ஒருவருக்கு ஒருவர் மரியாதை வைத்துள்ளனர் எனலாம் ஆனால் நேரடியாக பார்ப்பதை ஒருவருக்கொருவர் தவிர்ப்பது இதன் அர்த்தத்தை மாற்றி விடுகிறது எப்படி இருந்தாலும் பார்வையைத் தவிர்ப்பது இதில் வெளிப்படையாக தெரிகிறது கண் தொடர்பு என்பது ஒரு நபரையோ அல்லது ஒரு பொருளையோ நேரடியாக பார்ப்பதைக் குறிக்கும் நாம் எப்போதெல்லாம் மற்றவரிடம் அல்லது ஒரு குழுவினரிடம் பேசுகிறோமோ அப்போதெல்லாம் சாதாரணமாகவே உடனடியாக கண் தொடர்புடன் பேசுவோம் இரு நபர்கள் எப்பொழுதெல்லாம் சாதாரணமாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள் அப்பொழுது 61நேரம் கண்தொடர்புக்கு செலவழிக்கப்படும் 75 நேரம் கேட்பதற்கு செலவழிக்கப்படும் 41நேரம் பேசுவதில் செலவழிக்கப்படும் ஆகையால் இதற்கு முந்தைய ஸ்லைடில் கூறியதுபோல நம்மால் காதல் மட்டுமல்ல கண்ணாலும் கேட்கமுடியும் மேலும் பார்க்கக்கூடிய நேரங்கள் மாறுபடும் நாம் பார்வையில் உள்ள பல வகைகளை பற்றி பார்ப்போம் நாம் இவ்விடத்தில்மற்றொருவரை அச்சுறுத்தல் ஏற்படுத்தாமல் தொடர்ந்து எவ்வளவு நேரம் பார்க்க முடியும் என்பதை முடிவு செய்ய வேண்டும் நமக்கு சாதாரணமாக ஆரோக்கியமான மற்றும் நேர்மறையான தன்னம்பிக்கை உள்ள பார்வை 2 அல்லது ஆறு நிமிடங்களுக்கு மேலாக இருக்காது என்று ஆராய்ச்சிகள் சொல்கின்றன அங்கு நாம் கலாச்சாரம் பண்படுத்தியதற்கேற்ப ஏற்ப உருவாகிய உடல் கடிகாரம் மற்றும் தொழிலைப் பற்றிய விழிப்புணர்வு நாம் இந்த வரையறையை தாண்டும்போது நம்மை எச்சரிக்கிறது ஆகையால் நாம் பலவகையான படிப்பினை பார்க்கும்போது நாம் முழுமையாக கண் தொடர்பு இல்லாத சூழலையும் பார்க்க வேண்டும் அது அங்கும் இங்கும் வேகமாக பார்ப்பதையும் மேலும் சாதாரணமாக நாம் பார்க்கும் பார்வையும் இடத்திற்கு ஏற்றார்போல் மாறுபடும் உதாரணமாக நாம் சமுதாயச் சூழலில் பணிபுரியக்கூடிய இடத்தில் பார்க்கக் கூடிய சாதாரண பார்வை மற்றும் நெருங்கிய உறவினர்களிடம் நாம் கடைபிடிக்க கூடிய பார்வை பிரித்து அறிய முடிய வேண்டும் நாம் சாதாரண வேலை பார்க்கும் இடத்தில் பார்வை பற்றிய விளக்கங்களையும் பொருளையும் பார்ப்போம் மேலே உள்ள படத்தில் வலதுபுற மூலையில் கொடுக்கப்பட்டிருக்கும் புகைப்படத்தை பார்த்து அந்தப்பார்வை நெற்றியை நோக்கி உள்ளது என்பதை நம்மால் புரிய முடியும் இதன் மூலம் நாம் தெரிவிக்கக் கூடிய விஷயம் ஒருவருக்கொருவர் உள்ள ஈடுபாடு தொழில் ஈடுபாடு மற்றும் எந்தவிதமான மனதை பாதிக்காத விஷயத்தில் கவனமாக இருப்பதைக் குறிக்கும் பார்ப்பது என்பது உடனடியாக நடக்கக் கூடிய விஷயம் ஒரு நபரிடம் நான் பேசத் துவங்கும் போதே பார்வையின் மூலமாக அந்த நபரிடம் தொடர்பு ஏற்படுகிறது ஆகையால் வேலை செய்யக்கூடிய இடத்தில் தொழில் பரிமாற்றங்களில் பார்வைக்கு இருக்கும் முக்கியத்துவத்தை நம்மால் பார்க்க முடிகிறது நமது பார்வையின் அடிப்படையில் தான் விருப்பம் நேர்மை மற்றும் தன்னம்பிக்கையை ஒருவரின்பார்வையைக் கொண்டுதான் முடிவு செய்யப்படுகிறது ஆகையால் பிஸ்னஸ் பரிமாற்றத்தில் மூக்கிற்கு கீழாக மட்டும் பார்த்ததில்லை முக்கியமாக கண்களையும் நிதியையும் வைத்து தொடர்பு மேற்கொள்கிறோம் இரண்டாவது வகையான பார்வை சமூகம் மற்றும் நட்பு ரீதியான பார்வையாகும் இது ஒரு அச்சுறுத்தல் ஏற்படுத்தாத பார்வை இது தொழில்ரீதியான பார்வையிலிருந்து சிறிது விடுபட்டு இருக்கிறது இதில் கண் வாய் சில சமயங்களில் கழுத்து பார்க்கப்படுகிறது ஆகையால் இதனை நாம் நமக்கு நெருங்கியவர்களிடம் மட்டும் பயன்படுத்துவோம் இங்கு நீங்கள் கண்ணையும் வாயையும் கவனிப்பீர்கள் ஏனென்றால் இது சமுதாயத்தில் கலந்துரையாடுவதற்கான நேரமாகும் நெருங்கிய பார்வை என்பது நெருக்கமாகவும் மற்ற நபரை முழுமை இல்லாமல் பார்க்கக்கூடிய நாம் நெருங்கி உறவாடுவதற்கு அவசியமான பார்வையாகும் இந்தப் பார்வை நம்முடன் பேசுவதற்கான அழைக்கவும் இருக்கும் இது ஒரு வகையில் ஈர்க்கக் கூடியதாகவும் இருக்கும் மற்றும் மிரட்டுவதாகவும் இருக்கும் இது பெரும்பாலான சமயங்களில் மக்களால் தங்களுடைய அதிகாரங்களை வெளிப்படுத்துவதற்காகதவறாக தவறாக பயன்படுத்தப்படுகிறது இது நம்முடைய கவனத்தை ஒருவர் மீது வைப்பதற்காகவும் பயன்படுகிறது எனவே மிரட்டு வருவதற்கும் கவருவதற்கும் இடையே உள்ள இடைவெளி மிகவும் மெல்லியதாக இருக்கும் இதனுடைய குறியீடுகளை தொழில் சார்பில்லாத சூழல்களில் தான் புரிந்து கொள்ள முடியும் நீங்கள் வலது கை பயன்பாடு உள்ளவர்களின் பார்க்கும் திசையை பார்த்தீர்களானால் அவர்கள் எந்தத்திசையில் சிந்திக்கிறார்கள் என்பதை நம்மால் புரிந்துகொள்ள முடியும் இந்தப் புரிதல் நாம் ஒரு பிரசெண்டேஷன் செய்யும்போதோ அல்லது சிறிய குழுவினரிடம் பேசும்போது அல்லது நம்முடைய கோணத்தில் மற்றவரை பார்ப்பதற்கு சம்மதிக்க வைக்கும் போது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் இதே விஷயம் வலதுகை பயன்படுத்துபவதற்கு கூறுவதாக இருந்தால் அது பார்வையால் சிந்திப்பது ஆகும் உதாரணமாக நாம் எந்த நிற கார் வாங்கலாம் என சிந்திப்பது அல்லது நான் எந்த நிற காரில் இரண்டு வாரங்களுக்கு முன்பாக பயணம் செய்தோம் என யோசிப்பது வலது கை பயன்பாடு உள்ளவர்கள் இரண்டு கண்களால் ஒரே மாதிரி பார்த்தால் அவர்களுக்கு auditory சிந்தனை மேலோங்கி இருக்கும் நான் குழந்தை பருவத்தில் கேட்டு ரசித்த பாடல்களை நினைவு கூற முயல்கிறேன் ஆகையால் நான் சில வார்த்தைகள் மற்றும் பார்வைகளின்திசைகளை நினைவு கூற விரும்புகிறேன் அதுக்கு கீழாக சென்றால்அது kinesitic முடிவிற்கு தொடர்புடைய இருக்கும் சில உணர்வுகளை நான் சிந்திக்கிறேன் அல்லது நான் விரைவில் முடிவு எடுக்க வேண்டியிருக்கும் அதுவும் இருவகைப்படும் நாம்வலது கைகள் பயன்பாடு உள்ளவர்களுக்கு பார்வையின் பற்றிய முக்கியத்துவத்தை மேலும் சில காட்சிகளில்பார்ப்போம் இந்த முதல்புகைப்படத்தில் நாம் காட்சிநினைவுகள் மேலும் இருப்பதை காண்கிறோம் இது பார்க்கும் திசையை பொறுத்து கண்டறியப்படுகிறது அந்த நபர் ஒருபடத்தை நினைவு கூற விரும்புகிறார் இரண்டாவதாக உள்ளது parallel gaze ஆகும் இது கேட்பதன் மூலமாக நினைவு கூறப்பட கூடிய பார்வை மூன்றாவது மற்றும் நான்காவது புகைப்படக் காட்சிகள் கீழ்நோக்கி பார்ப்பதை பார்க்கலாம் பார்வையானது கீழ் நோக்கி வலப்பக்கமாகஇருந்தால் அந்த நபர் உணர்வுகளை நினைவு கூறுகிறார் இந்த மாதிரியான பார்வையில்முடிவெடுக்கக் கூடிய தருணத்தில் இருக்கக்கூடியவர்கள் ஐ நீங்கள் அடிக்கடி பார்த்திருப்பீர்கள் அது நுண்ணிய வெளிப்பாடாக இருக்கலாம் ஆனால் இந்த பார்வை முடிவெடுக்கும் தருவாய்க்கு முந்தைய நிலையை குறிக்கும் பார்க்கும் திசை இடப்புறமாக இருக்கும்போது நமக்குள்ளே தான் பேசிக்கொண்டிருப்போம் நாம் சில உணர்வுகளை நமக்குள் பரிமாறிக் கொண்டிருக்கிறோம் இந்த ஆராய்ச்சிபிக்சிஸ் முதன்முறையாக Grinder மற்றும் Bandler என்பவர்களால்மேற்கொள்ளப்பட்டது அவர்கள் அதனை neuro linguistic theories ஒரு பகுதியாக பார்க்கின்றனர் இந்த புரிதல் உண்மையை நாம் மற்றவர்களிடம் பேசுவது இருந்து மதிப்பீடு செய்ய உதவுகிறது இது மற்ற மக்களுடைய மோட்டிவேஷன் அளவை அறிந்து கொள்வதற்கு மேலும் முடிவெடுப்பதில் எந்த நிலையில் இருக்கின்றனர் என்பதை புரிந்துகொள்ள உதவுகிறது இந்த குறிப்பிட்ட வீடியோ கண் தொடர்பின் முக்கியத்துவத்தை பற்றிய விளக்கமா நமது மூளையில் பல்வேறு பகுதியில் பல விதமான செய்திகளை தாங்கி இருக்கிறோம் மேலும் வழக்கமாக ஒருவகையான சிந்தனையை நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கும்போது நம்முடைய கண்கள் ஒரு குறிப்பிட்ட திசையை நோக்கி செல்லும் காட்சியின் மூலமாக நினைவு கொள்ளகூடிய நினைவுகளை பற்றி அதிக மக்களிடம் கேட்கும்போது குழந்தை பருவம் எனக் கூறுகின்றனர் நாம் நண்பர்களுடன் பார்க்கில் விளையாடும்போது உள்ள நினைவாகும் அவர்கள் இடப்புறமாக மேல்நோக்கி பார்ப்பது மனதிலிருந்து நினைவுக்குக் கொண்டுவருவதை குறிக்கும் ஆனால் டேட்டா புள்ளியியல் மற்றும் எண்களை பற்றி கேட்டால் மக்கள் எப்பொழுதும் வலது பக்கம் மேலே பார்ப்பார்கள் மக்கள் உணர்ச்சிவசப்படும் போதும் தளர்வான நிலையில் இருக்கும் போதும் அவனுடைய உணர்ச்சிகள்தனிந்து இருக்கும் வலப்பக்கமாக பார்த்தது அடிக்கடி மக்களை பார்ப்பதற்காக இப்பொழுதெல்லாம் தனக்குள் பேசுகிறார்களே அப்போது இடப்புறமாக கீழே பார்ப்பார்கள் நீங்கள் இரவில் தாமதமாக வீட்டிற்கு வரும்போது அதிகாலை 300 மணிக்கு நீங்கள் வெளியே ஒரு சத்தத்தை கேட்கிறீர்கள் அது ஒரு பூனை டஸ்ட்பினை தட்டி விடுவதாக இருக்கலாம் அல்லது நீங்கள் அடிக்கடி கேள்விப்பட்ட சத்தமாக இருக்கலாம் அப்படி என்றால் நீங்கள் இடப்பக்கமாக பார்ப்பீர்கள் ஏனென்றால் அது ஒரு விஷயத்தை நினைவுக்குக் கொண்டு வரக்கூடிய பகுதியாகும் அது உங்களுக்கு எப்போது கேட்டிருந்த சவுண்டை என்பதை நினைவுக்கு கொண்டுவரும் ஆனால் அந்த சத்தம் உங்களுக்கு புரியாமல் இருந்தாள்நீங்கள் வலது பக்கமாக உங்கள் பார்வையை கொண்டு செல்வீர்கள் எப்படி வந்தது என்பதை கண்டறிய முயல்வீர்கள் மக்களினுடைய கவனத்தை கட்டுப்படுத்துவதற்கு கண்ணிற்கு ஆற்றல் உண்டு அது வளைவுகள் பற்றிய படிப்பிற்கு தொடர்புடையது அது நாம் ஆடியன்சை கட்டுப்படுத்துவதற்கு மிகச் சிறந்த கருவியாகும் இந்த learning curve என்பது 83 நம்மை சார்ந்து இருக்கும் 11 கேட்பதையும் 6 மற்றப் புலன்களையும் சார்ந்திருக்கும்ஒரு பிரசெண்டேஷனில் ஆடியோ மற்றும் வீடியோ பயன்படுத்தப்பட்டிருந்தால் அதில் நமது கவனம் அதிகமாக இருக்கும் ஒருவர் பேசும்பொழுது அவர் பேசக்கூடிய செய்தியிலிருந்து நம்மால்50 மட்டுமே நம் நினைவில் நிறுத்திக் கொள்ள முடியும் ஆனால் அது ஒரு ஆடியோ பிரசெண்டேஷன் ஆக மட்டும் இருந்திருந்தால் வெறும்10 விஷயங்களை மட்டும் நம்மால் நினைவில் நிறுத்திக் கொள்ள முடியும் அதே சமயத்தில் நாம் ஒருவருடைய கண்ணை பார்த்தவாரே விஷயங்களை பரிமாறிக் கொள்ளும் போது நினைவிற் கொள்ளக்கூடிய அளவு அதிகரிக்கும் பார்வையின் ஆழமும் ஒரு முக்கியமான அம்சமாகும் நாம் ஆழமாக வெகுநேரம் பார்த்துக் கொண்டிருந்தால் நம்முடைய பார்வையில் மற்றும் முக வெளிப்பாடுகளில் நட்பு வெளிப்பாடு இருக்காது சாதாரணமாக அது கோபம் மிரட்டுதல் சந்தேகப்படுதல் மற்றும் வெறுப்பை வெளிப்படுத்தும் பார்வையாக பார்க்கலாம் ஆகையால் பார்வையின் ஆழத்தை புரிந்து கொள்வதற்கு உடல் மொழியின் மற்ற வெளிப்பாடுகளையும் தொடர்புபடுத்தி பார்க்கும் பொழுது அதனுடைய உண்மையான முக்கியத்துவத்தை அறிய முடியும் கவனமான பார்வை ஆழமான பார்வையைப் போல குறைந்த நேரத்தில் இருக்கும் ஆனால் அது ஆர்வத்தையும் நட்பின் ஐயும் வெளிப்படுத்தும் ஏனென்றால் அது மென்மையாக இருக்கும் மேலும் உடலைத் தளர்வாக வைத்துக் கொண்டு சிரிப்பது கவரும் வகையில் இருக்கும் மென்மையான மற்றும் சிதறல் அடைந்த கண் தொடர்பு என்பது குறுகிய நேரம் பார்ப்பதாகும் மென்மையான கண் தொடர்பு தளர்வான மற்றும் நட்பான முக வெளிப்பாடுகளை காட்டும் அதை எதார்த்தமான நட்பாக பார்க்கப்படுகிறது பார்வையை சிதறல் என்பது மிகவும் குறுகிய நேரம் இருக்கக்கூடிய தொடர்ந்து தொடர்பு இழந்து இருக்கக்கூடிய தாகும் அது நாம் வேறு சிந்தனையில் இருப்பதையோ உடன்பாடு இல்லாததையும் தனித்து விடப்பட்ட தையோ சகிப்புத் தன்மை இல்லாததை குறிக்கும் மென்மையான பார்வை உடன்பாட்டையும் சிதறடிக்கப்பட்ட பார்வை எதிர்மறையான புரிதலுக்கு கடுமையான பொருளைக் குறிக்கும் இருவர்கள் கலந்துரையாடும் சூழலில் குறிப்பாக கண்கள் எதிர்மறையான பொருட்களை குறிக்கும் சிறிய குழுவில் கலந்துரையாடும் போது ஒரு தனிநபர் கண் தொடர்பை தவிர்க்க விரும்புவதை நாம் பார்க்க முடியும் மேலும் தன்னுடைய கண்ணை மற்றவர் பார்ப்பதையும் தொடர்ந்து தவிர்ப்பார் இதைப்போல பார்வையைத் தவிர்ப்பது தொடர்ச்சியாக அல்லது இடைவெளி விட்டோ செய்வர் இது எதிர்மறையான உணர்வுகளை வெளிப்படுத்தும் அந்த நபர் எதையோ மறைக்க முயல்கிறார் அல்லது அவருக்கு பதற்றம் இருக்கிறது அல்லது அந்த விஷயத்தில் அவருக்கு ஆர்வம் இல்லை அந்த சூழலில் வெறுக்கிறார் என்பதை குறிக்கும் கலாச்சார அம்சங்களும் கண் தொடர்பில் முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதற்கான ஆதாரங்கள் உள்ளன என்பதை நாம் இதற்கு முன் அமெரிக்கர்கள் மற்றும் சைனாவின் உயர்மட்டக்குழு சந்திப்பில் பார்த்திருக்கிறோம் அதனால் சில கலாச்சாரத்தில் கண் தொடர்பு தவிர்க்கப்படுகிறது அதனை மற்றவருக்கு நாம் வெளிப்படுத்தக்கூடிய மரியாதையாக கருதப்படுகிறது எனவே அது சமூக அமைப்பையும் அந்த இடத்தின் பாரம்பரியத்தையும் குறிக்கும் கூர்ந்து பார்ப்பது முழுவதும் மாறுபட்ட விஷயமாகும் அது நம்முடைய தொழில்சார் வாழ்வில் நல்ல அம்சம் ஆகாது ஒருவரை வெகுநேரமாக தொடர்ந்து பார்ப்பது அந்த நபருக்கு அசௌகரியம்மற்றும் பதற்றத்தையும் உண்டுபண்ணும் அது ஏற்புடையதாகாது சில சமயங்களில் அது ஒரு வகையான ஏமாற்றத்தை குறிக்கும் அந்த விதமாக கண் தொடர்பு வைத்திருக்கும் நபர் நேர்மையற்றவராக உண்மை இல்லாதவராக இருப்பர் எனவே கூர்ந்து பார்ப்பது தவறான தாக்கத்தை ஏற்படுத்தும் சில சமயங்களில் ஆர்வமாக இருக்கும்பொழுது அவ்வாறு கூர்ந்து பார்க்க நேரிடும் ஒரு குழந்தை ஒரு விஷயத்தை கூர்ந்து வெகுநேரமாக பார்க்கிறது நாம் இந்த விஷயத்தில் கலாச்சாரத்தை நன்கு புரிந்து கொள்ள வேண்டும் ஆகையால் கலாச்சார மாறுபாடுகளை பற்றிய விழிப்புணர்வு கண் தொடர்பு விஷயத்தில் மிகவும் முக்கியமானது இதனை நாம் மற்றவர்களுடன் பேசும்போது பின்பற்ற வேண்டும் ஒரு நேர்மறையான தொடர்பு தன்னம்பிக்கையை குறிக்கும் அது நேர்மறையான சுய மதிப்பையும் குறிக்கும் எவருக்கு நேர்மறையான கண் தொடர்பு இருக்கிறது அவர்களை நோக்கி மக்கள் ஆர்வமாக வருவார்கள் ஏனென்றால் அது தன்னம்பிக்கையும் உறுதியையும் குறிக்கும் வெளிப்படையான நேர்மறையான விழி தொடர்பு நேர்மையுடன் தொடர்புடையது மேலும் நிலையற்ற கண்டெடுப்பு ஏமாற்றுவதையும் நேர்மையற்ற தன்மையையும் குறிக்கும் மக்கள் பொதுவாக தாங்கள் அடிக்கடி பார்த்து புரிந்துகொண்ட விஷயங்களை ஒரே மாதிரியானstereotypical வகையில் மதிப்பீடு செய்வார்கள் உதாரணமாக வெளிப்படையான கண் தொடர்புடன் செயல்படும் சேல்ஸ்மேன் மக்களால் விரும்பப்பட்டமாட்டார் என்பது ஆனால் ஒரு சோதனை இன்டர்வியூவில் நேர்மறையான கண் தொடர்பு உள்ளவர் பொதுமக்களிடையே நம்பிக்கை பெறுகிறார் என்பது கண்டறியப்பட்டது சில சமயங்களில் நாம் தன்னம்பிக்கையோடு இருந்தாலும் நம்முடைய கண் தொடர்பு இருக்குமாக இருப்பதையும் சில ஆராய்ச்சியின் மூலம் நாம் அறிய வருகிறோம் மக்கள் இதனை திடமான கண் தொடர்பு என்பதையும் இது மன வலிமை தன்னம்பிக்கை மற்றும் சமுதாய திறன்கள் அடிப்படையில்உண்மையில் அப்படி இல்லை என்றாலும் அவ்வாறு புரிந்துகொள்ளப்படுகிறது ஆகையால் இதிலிருந்து நாம் அறிவது தன்னம்பிக்கை இல்லாத வரும் சிறந்த மற்றும் நேர்மறையான கண் தொடர்பு மேற்கொள்ளும்போது மற்றவர்களுக்கு தன்னம்பிக்கை உடையவராக இருப்பதாகத் தோன்றும்நாம் உண்மையில் அந்த மனநிலையில் இருக்கிறோமோ இல்லையோ நேர்மறையான என்ன வெளிப்பாடு விஷயத்தில் விழிப்புடன் முயன்றால் வெற்றியடைந்தார் போல் தோன்றும் கண் தொடர்பில் பொய்யாக மிகைப்படுத்தி வெளிப்படுத்தினாள் அந்த நபர் உண்மையாக இல்லை என்பதை வெளிப்படுத்தும் என்பதை ஒரு ஆராய்ச்சி வெளிப்படுத்துகிறது இந்த வீடியோவில் நேர்மறையான உடல் மொழி உடைய முக்கியத்துவத்தை பார்க்க முடியும் குறிப்பாக கண் தொடர்பு என்ற கோணத்தில் கண் தொடர்பு இருக்கும்பொழுது வாடிக்கையாளர்கள் வாங்கும் அளவு அது இல்லாதபோது இருப்பதைவிடகுறிப்பிடத்தக்க வகையில் இருக்கும் 80சதவீதமான நோயாளிகள் மருத்துவர் கண் தொடர்பு தவிர்ப்பதற்காக குறை கூறியுள்ளனர் இந்த வீடியோ கண்களில் நுணுக்கமான வெளிப்பாடுகளை கூறுகிறது ஒருவர் உண்மையாக இருக்கிறாரா இல்லையா என்பதை எவ்வாறு புரிந்து கொள்வது என்பதையும் கூறுகிறது உண்மையை சொல்கிறவர்கள் முன்னே வருவார்கள் பொய் பேசுகிறவர் இயல்பாகவே தவிர்ப்பார்கள் Freshman ஒரு சில நொடி துளிகளில் வெளிப்படுத்தக்கூடிய நுணுக்கமான வெளிப்பாடுகளையும் முகக் குறியீடுகளையும் பார்க்கச் சொல்கிறார் 2008நடைபெற்ற ஆராய்ச்சியில் மக்கள் தங்களுடைய உணர்வுகளை ஏமாற்றுகிறார்கள் நிலையில்லா தன்மை வெளிப்படுத்துகின்றன மேலும் அவர்கள் தங்கள் கண்களை அடிக்கடி சிமிட்டுகின்றனர் கண்தொடர்பில் பாவையின் பங்கு முக்கியமானது அதனை கட்டுப்படுத்துவது இயலாதுஎன்பதை பற்றி அறிந்திருக்கமாட்டோம் நம்மை சுற்றி இருக்கும் வெளிச்சத்திற்கு ஏற்றாற்போல நம்முடைய மனநிலை முற்றும் நோக்கம் தகுந்தார்போல்பாவைகள் சுருங்கவும் விரியவும் செய்கின்றன மகிழ்ச்சியாக இருக்கும்போது நம்முடைய கண் பாவை விரிந்து காணப்படும் நாம் கோபமாக இருக்கும்போது சுருங்கிக் காணப்படும் மேலும் எதிர்மறையான எண்ணங்களை மற்றும் விரக்தியான மன நிலை இருக்கும் பொழுது பாம்பின் கண்கள் போன்று சிறிதாகக் காணப்படும் இந்தப் புகைப்படத்தில் பரந்த கண் பாவைக்கும் குறுகிய கண்பாவைக்கும் உள்ள வேறுபாடுகளை நம்மால் பார்க்க முடிகிறது இடது கண் பாவை பரந்து காணப்படுகிறது வலது கண் பாவை சுருங்கி காணப்படுகிறது Eckhard Hess ஆர்வமாக இருக்கும் நபரிடம் பேசும்போது போது அல்லது விரும்பிய பொருட்களை பார்க்கும் பொழுது பாவைகள் விரிவடையும் என்று கூறுகிறார் நிறைய ஆராய்ச்சிகள் நடத்தப்பட்டன நீங்கள் இந்த சிறிய சோதனைகளை மேற்கொண்டு பார்க்கலாம் உங்களுடைய நண்பரிடம் பேசிக் கொண்டிருக்கும் போது அவருடைய கண்பார்வையை பாருங்கள் அப்பொழுது அவர்கள் அருவருக்க கூடிய விஷயங்களைப் பேசும்போது பாவைகள் சுருங்குவதை பார்க்கலாம் ஆகையால் பாவையை பற்றி புரிந்து கொள்ளுதல் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது இந்த புகைப்படத்தில் நம்மால் இரண்டு விதமான கண்களை பார்க்க முடிகிறது அதில் ஒன்று சுருக்கமான கண் பாவை யாக இருக்கிறது மற்றது குறுகிய கண் பாவையாக இருக்கிறது சுருக்கிப் பார்ப்பது உன்னைச் சுற்றியிருக்கும் விஷயங்கள் நமக்கு போர் அடிப்பதாக இருப்பதை குறிக்கும் ஆனால் பரந்த கண் பாவை ஆர்வமும் அந்த வீடியோவில் நாட்டமும் இருப்பதைக் குறிக்கும் நாம்சில கண் தொடர்புக்கு சம்பந்தப்பட்ட சில முக்கியமான அம்சங்களை பார்க்கலாம் நடுக்கத்தில் பொய் சொல்லக்கூடியபர் முதல் அறிகுறி அமைதியின்மை ஆகும் ஆகையால் நன்கு கவனியுங்கள் அவர்கள் கால்களால் கலக்குகிறார்களா முடியை கோதி விளையாடுகிறார்களா வாட்ச் அல்லது துணிகளை குவிக்கிறார்களா இவைகள் அனைத்தும் பொய் கூறுவதற்கான குறியீடுகள் இப்போது பொய் கூறுகிறார் கண்ணை பார்க்க மாட்டார் விரிவான கண் பார்வை இதற்கான குறியீடாகும் அதிகப்படியான டென்ஷன் மற்றும் சிந்தனைகளை ஒருங்கிய குளிப்பதனால் இவைகள் ஏற்படுகின்றது எனவே கண் தொடர்பு குறித்த அடிப்படை புரிதல்களை கலந்துரையாடினோம் இதனை அடுத்த தொகுப்பிலும் தொடர்வோம் உங்கள் அனைவருக்கும் எனது நன்றி